ஒருங்கிணைந்த சமன்பாடுகளைப் பற்றி நாம் தொடர்ந்து கொண்டிருந்த விவாததில் தொடர்ந்து நாம் பார்த்தது சார்ஜ்விநியோகத்தைக் கண்டறிந்த ஒரு எளிய நிலையான விஷயம் எலெக்ட்ரோஸ்டாடிக் சிக்கலாகும் இப்போது எலக்ட்ரோடைனமிக்ஸ் பகுதிக்கு செல்லத் தொடங்குவோம் அங்கு நேரம் மாறுபடும் புலம் உள்ளது இந்த பாடத்தில் நாம் ஆர்வமாக இருக்கும் முக்கிய வகையான பிரச்சினைகள் இதுதான் எனவே நீங்கள் பார்த்தது மிகவும் எளிமையான ஒருங்கிணைந்த சமன்பாடு இப்போது நாம் விஷயங்களை இன்னும் சுவாரஸ்யமாக்க முயற்சிப்போம் எனவே இந்த தொகுதியில் நாம் உள்ளடக்கும் தலைப்புகள் இவைதான் அத்தகைய உந்துதலை எப்படி எங்கு அலை வளைக்கத் தோன்றுகிறது என்பது குறித்த சில பிஸிக்கல் உள்ளுணர்வுடன் தொடங்குவோம் இந்த யோசனை ஹெல்ம்ஹோல்ட்ஸ்என்று அழைக்கப்படும் சமன்பாடு மற்றும் வரும் ஒருங்கிணைந்த சமன்பாடுகளை தீர்க்கும் வழிகள் நம்மை எவ்வாறு வழிநடத்துகிறது என்பதை அங்கிருந்து பார்ப்போம் எனவே வளைந்து கொண்டிருக்கும் அலைகளின் யோசனையுடன் ஆரம்பிக்கலாம் எனவே அறையில் மொபைல் ரிஸப்ஸன் குறித்த இந்த எளிய யோசனையுடன் ஆரம்பிக்கலாம் எனவே உதாரணமாக நீங்கள் அனைவரும் இந்த அறையில் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் உங்கள் செயல்படும் நிலையில் உள்ள தொலைபேசிகளை நம்பிக்கையுடன் வெளியே எடுத்த பார்த்தாள் அது சமிக்ஞையை பெற்றுக் கொண்டு இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் எனவே இதை ஒரு டாப் வியூ என்று அழைப்போம் இது ஒரு ஜன்னல் இன்று சொல்லலாம் இங்கே ஒரு கதவு இருக்கிறது உங்கள் மொபைல் கோபுரம் இங்கே எங்காவது உள்ளது இது எல்லா இடங்களிலும் சமிக்ஞைகளை அனுப்புகிறது இப்போது உங்களுக்கும் மொபைல் கோபுரத்திற்கும் இடையில் நேரடியான பார்வை இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் எனவே எடுத்துக்காட்டாக நான் இங்கிருந்து இங்கு நேர் கோட்டை கோபுரத்திற்கு வரைய முடியாது மறுபுறம் இதுபோன்ற ஒரு பாதை உங்களிடம் வந்து சேருகிறது எனவே வெளிச்சமாக இருந்தாலும் நீங்கள் கோபுரத்தைப் பார்க்க முடியுமா நிச்சயமாக முடியாது நீங்கள் கோபுரத்தைப் பார்க்க நேரடி பார்வை அங்கு இல்லை ஆனால் அதிர்ஷ்டவசமாக இது ஒளி அல்ல இது ஒரு மைக்ரோவேவ் கோபுரத்தைப் பார்க்க முடியாவிட்டாலும் நம்முடைய தொலைபேசியில் சிக்னல் பெற முடிகிறது என்பதை அனுபவபூர்வமாகக் காண்கிறோம் எனவே அலை எப்படியாவது தடைகளைச் சுற்றி வளைந்து வந்து கொண்டிருக்கிறது அதைப் பெற முடிகிறது இது அன்றாட வாழ்க்கையில் உள்ளது இயற்பியலிலும் இது நடப்பதைக் கண்டோம் நாம் அனைவரும் யங்ஸ் டபுள் ஸ்லிட்Young's Double Slit பரிசோதனையிலும் மற்றும் உயர்நிலைப் பள்ளியில் இந்த விஷயங்கள் அனைத்தையும் படித்திருக்கிறோம் எனவே நான் இங்கே விளக்கை வைத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் நான் இங்கே ஒரு பிளவு மற்றும் ஒரு திரையை வைத்தேன் இப்போது இந்த பிளவு ஒளியின் அலை நீளத்தை விட மிகப் பெரியது உதாரணமாக உங்களுக்குத் தெரிந்த 100 வாட் விளக்கை நான் எடுத்துக்கொள்கிறேன் அதன் முன் ஒரு துளையுடன் தடையை வைக்கிறேன் அந்த துளை உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் என்று சொல்லலாம் எனவே நீங்கள் திரையில் பார்க்கும் இடத்தின் அளவு என்ன எனவே இதை ஒரு திரை என்று அழைப்போம் இந்த துளை 10 சென்டிமீட்டர் அகலமாக இருந்தால் சுவரில் எவ்வளவு பெரிய ஒளி வட்டத்தை நீங்கள் காண்பீர்கள் மாணவர் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 10 சென்டிமீட்டர் வளைவு எதுவும் இல்லையெனில் இது 10 சென்டிமீட்டர் ஆகும் இந்த ஒளி ஒரு நேர் கோட்டில் செல்லும் அதனால் தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் நீங்கள் பிளவு அளவை சுருக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் திரை பின்னால் என்ன நடக்கிறது என்றால் திரையில் ஒரு குறுக்கீடு போன்ற ஒன்றைக் கவனிப்பீர்கள் இதுபோன்ற ஒன்று நடக்கிறது இது ஒளியை வெறும் கதிர்கள் என்று நான் கருதினால் விளக்க முடியாது அது கதிர்கள் என்றால் இது படம் ஆனால் இது அலை படம் எனவே இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகளிலும் எடுத்துக்காட்டு 1 மற்றும் எடுத்துக்காட்டு 2 இல் அலைகள் சரியாக வளைந்து கொடுப்பதாகத் தெரிகிறது என்ற பிஸிக்கல் யோசனை நமக்குக் கிடைக்கிறது எனவே பள்ளியில் நாம் ஹ்யூஜென்ஸ் அழைக்கப்பட்ட கொள்கையால் இது நடக்கிறது என்று படித்தோம் எல்லோரும் பள்ளியில் இந்த வார்த்தையை கடந்து வந்து இருப்பீர்கள் எனவே இந்த விஷயத்தில் அலை தடைகளைத் தாக்கி அது பிளவு அடையும் அங்கு உருவாக்கப்படும் இரண்டாம் நிலை அலைகள் உள்ளன எனவே நான் இதை இங்கே வரைந்தால் நான் இங்கே அலைகளை வெளியே அனுப்பும் ஒரு ஒளி மூலத்தை எடுத்துக் கொண்டால் இவை அலைகளின் முனைகளாகும் இது இங்கே மற்றும் இந்த இரண்டு பையன்களையும் தாக்கும்போது அவர்கள் இரண்டாம் நிலை ஆதாரங்களைப் போல மாறி அவர்கள் தங்கள் சொந்த அலைகளை வெளியேற்றத் தொடங்குவார்கள் எனவே இது முதல் பையனின் அலைகள் மற்றும் இவை இரண்டாவது பையனின் அலைகள் இந்தத் திரை இங்கு இருப்பதின் விளைவாக என்ன நடக்கும் இந்த அலைகள் நுழைவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் குறுக்கீடு முறை இங்கே தோன்றும் எனவே இது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒரு இரண்டாம் அலை முன்னணியின் யோசனையாகும் இதிலிருந்து இப்போது மீதமுள்ளவை இரண்டாம் நிலை அலை முனைகளைப் பெற்றவுடன் முதன்மை உற்சாகத்தைப் பற்றி நான் மறந்துவிடலாம் மேலும் கோட்பாட்டிற்கும் சோதனைக்கும் இடையிலான குறுக்கீட்டை விளக்கும் இந்த சிறந்த ஒப்பந்தத்தை நான் பெறுகிறேன் எனவே இந்த அகலத்தை நீங்கள் வேறுபடுத்தும்போது நீங்கள் கவனிக்கும் மற்ற விஷயம் குறுக்கீடு முறை மாறுகிறது என்பதையும் நான் குறுக்கீடு நிலையை மாற்றுவதால் அது அர்த்தமுள்ளதாக இருப்பதையும் நீங்கள் கவனிப்பீர்கள் நான் இந்த பிளவுகளை நகர்த்தும்போது ரிளேடிவ் பாதை வேறுபாடு மாறுகிறது எனவே இந்த தொகுதியில் நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த ஹ்யூஜென்ஸ் கொள்கையை நாம் எவ்வாறு படிக்க முடியும் மேக்ஸ்வெல்லின் Maxwell'sசமன்பாடுகளின் அனைத்து நுட்பங்களுடனும் அதை எவ்வாறு நமது தற்போதைய புரிதலுக்குள் கொண்டு வர முடியும் சுருக்கமாக நான் கணித ரீதியாக படிக்க முடியுமா உங்கள் சிக்கலுக்கு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு அலைகளை அனுப்பும் மைக்ரோவேவ் டவர் அதை கணித ரீதியாக படிக்க முடியும் அது ஏன் ஆர்வமாக இருக்கும் நீங்கள் பல்வேறு தொலைத் தொடர்பு வழங்குநரை அறிந்திருக்கலாம் மேலும் எனது சந்தாதாரர்கள் அனைவருக்கும் நல்ல வலிமையான சமிக்ஞை எந்த உங்களுக்கு நிபந்தனைகளின் கீழ் கிடைக்கும் என்பதை நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன் எனவே தடைகள் கொடுக்கப்பட்ட சில தளங்கள் எவை என்பதை உருவகப்படுத்தவும் கணிக்கவும் முடியும் எனவே இது தீர்க்க ஒரு உந்துதலாக இருக்கலாம் எனவே இந்த சிக்கலில் சுருக்கமாக உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மைக்ரோவேவ் சிக்கல் போன்ற சிக்கலில் உங்களுக்கு என்ன வழங்கப்படுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மாணவர் மூல நிலை மூலத்தின் நிலை கோபுரம் இங்கே உள்ளது என்று நான் உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் வேறு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவர் தடைகள் எனவே அறையின் வடிவியல் நமக்கு வழங்கப்பட வேண்டும் வேறு என்ன மாணவர் பார்வையாளர் எனவே பார்வையாளர் எங்கும் இருக்கக்கூடும் எனவே எல்லா இடங்களிலும் உள்ள தளங்களுக்கு தீர்வு காண முயற்சிப்பேன் எனவே இதுதான் எனக்கு வழங்கப்பட்டுள்ளது எனக்கு ஆதாரங்களின் நிலை வழங்கப்பட்டுள்ளது எனக்கு வடிவவியலும் வழங்கப்பட்டுள்ளன வடிவவியலால் என்று நாம் எதை சொல்கிறோம் மேக்ஸ்வெல் வெளிப்பாடுகளில் வடிவியல் எவ்வாறு என்கோடடு செய்யப்பட்டுள்ளது மாணவர் அனுமதி மற்றும் ஊடுருவு திறன் அனுமதி மற்றும் ஊடுருவல் சரிதானே எனவே அடிப்படையில் எனவே இதுதான் குறிப்பு நேரம் 0734 இந்த சமன்பாட்டை சரி செய்வதை நோக்கி நாம் செல்லும்போது மனதில் கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் இந்த பாடத்திலிருந்து வெளியில் சென்று திரும்பி வரும்போதெல்லாம் இந்த படத்தில் இதுவரை நாங்கள் என்ன தீர்த்துள்ளோம் என்று பாருங்கள் எனவே இப்போது இந்த சமன்பாடுகளை கணித ரீதியாக அமைப்பது பற்றிப் பார்ப்போம் எனவே விஷயங்களை மிகவும் எளிமையாக வைத்திருக்க இரண்டு பிராந்திய சிக்கலை நாம் எடுக்கப்போகிறோம் எனவே இங்கே ஒரு தடை இருக்கிறது அது மற்றொரு ஊடகத்திற்குள் இருக்கிறது என்று சொல்லலாம் இங்கே சில ஆதாரங்கள் உள்ளன எனவே அவற்றை ஆதாரம் என்று அழைப்போம் எனவே இது எங்கள் மொபைல் டவர் பிரச்சனை போன்றது J என்பது மொபைல் கோபுரத்தின் இருப்பிடம் மற்றும் இங்கே இந்த பொருள் உள்ளே சில தடைகள் எதுவும் இருக்கக்கூடும் எனவே நான் என்ன செய்வேன் என்றால் இதை நான் பகுதி 1 என்றும் இது பகுதி 2 என்றும் கூறுவேன் இந்த புள்ளியிடப்பட்ட கோடு நான் இங்கு வரைந்திருக்கும் வெளிப்புற எல்லை இது உண்மையில் இல்லை இது தொலைவில் உள்ளது என்று சொல்கிறேன் எனவே அதை என்று அழைப்போம் பின்னர் மேலும் மேலும் தடைகளை எவ்வாறு கொண்டு வருவது என்பதைப் பற்றி நாம் படிக்கலாம் ஆனால் ஒரு தடையை நாம் புரிந்துகொண்டவுடன் எல்லாவற்றையும் நாம் புரிந்துகொண்டிருப்போம் எல்லாவற்றையும் இந்த மேற்பரப்பு S என்று அழைப்போம் எனவே இது அமைக்கப்பட்ட சிக்கல் உங்கள் கருத்தின்படி பகுதி 1 இலிருந்து பகுதி 2 ஐ வேறுபடுத்துவது எது மாணவர் சரிதானே வித்தியாசமாக இருக்கும் அதனால்தான் பகுதி ஒன்று எடுத்துக்காட்டாக ஒளிபரப்பப்படுவது 1 ஆக இருக்கலாம் இந்த பகுதி 2 வேறு ஏதாவது இருக்கலாம் எனவே சில வேறுபட்டவை எனவே இப்போது மேக்ஸ்வெல்லின்Maxwell's சமன்பாடுகளுடன் நாம் தொடங்கும் கணக்கீட்டு em உள்ள எந்தவொரு சிக்கலையும் போலவே ஆரம்பிக்கலாம் இந்த பாடத்தின் முடிவில் இந்த இரண்டு அல்லது நான்கு சமன்பாடுகளுடன் நாம் தொடங்கும் ஒவ்வொரு பிரச்சினையும் எப்படி நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் நான் எழுதியுள்ள இந்த இரண்டு சமன்பாடுகளும் உங்கள் மற்றும் மின்சார வெளிப்பாடு என்ற வெளிப்பாடு ஆக வந்துள்ளன எனவே இது உங்கள் அனைவருக்கும் இப்போது தெரிந்திருக்க வேண்டும் இப்போது நான் செய்ய விரும்புவது இந்த குறிப்பிட்ட சிக்கலில் இந்த சமன்பாடுகளைப் பயன்படுத்துவதைப் படிப்பதாகும் எனவே இரண்டு மாறிகளில் இரண்டு சமன்பாடுகள் உள்ளன அவற்றை நான் இங்கிருந்து அகற்ற விரும்புகிறேன் என்று சொல்லலாம் அந்த மாறிகள் என்ன மாணவர் மாறிகள் மாணவர் E மற்றும் H E மற்றும் H என்ன என்பது தெரியவில்லை அதை நான் தீர்மானிக்க விரும்புகிறேன் எனக்கு வழங்கப்படுவது எப்சிலன் மற்றும் J தான் எனக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவே இந்த இரண்டு சமன்பாடுகளிலிருந்தும் மாறிகளில் ஒன்றை அகற்ற முயற்சிப்போம் எனவே ஒரு மாறியின் சமன்பாட்டை உருவாக்குவோம் காந்தப்புலத்தை அகற்றுவோம் எனவே நான் அதை எப்படி செய்ய பரிந்துரைக்கிறீர்கள் மாணவர் முதல் சமன்பாட்டின் கர்ல் முதல் சமன்பாட்டின் கர்லை நான் எடுத்துக் கொண்டால் நான் el cross del cross Eசெய்தால் வெக்டர் கால்குலஸிலிருந்து ஒரு அடையாளம் இருந்தால் இது சமம் என்று நமக்குச் எது சொல்லும் மாணவர் சரி மாணவர் எனவே புறக்கணிப்பு உள்ளது ஆம் கிட்டத்தட்ட எல்லா நிஜ வாழ்க்கை சிக்கல்களையும் போலவே காந்தப் பொருட்களும் சுற்றி இல்லை என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே அதனால்தான் நான் எடுத்துள்ளேன் எனவே நீங்கள் விரும்பினால் காந்தமல்லாத மீடியாவை நாம் அனுமானங்களில் கூறலாம் இது மிக அடிப்படையான அனுமானம் அல்ல நான் அதை சற்று தளர்த்தலாம்கணிதம் சற்று சிக்கலானதாக மாறும் ஆனால் நம்மால் கையாள முடியாத எதுவும் இல்லை எனவே இப்போது காந்தம் அல்லாத ஊடகங்களைக் கையாள்வோம் இப்போது நான் இந்த சிக்கலை மிகவும் பொதுவான 3 டி வழியில் தீர்க்க முயற்சித்தால் அது கொஞ்சம் சிக்கலானதாக இருக்கும் எனவே நான் என்ன செய்வேன் எனது பிரச்சினை இரு பரிமாணம் கொண்டது என்று கருதுவேன் எனவே முழு பிரச்சனையும் x y சமதளத்தில் உள்ளது எனவே இதன் அர்த்தம் என்ன z ஒருங்கிணைப்பைப் பற்றி அது என்ன சொல்கிறது மாணவர் அல்லது எளிமையான சொற்களில் z பரிமாணத்தில் இயற்பியல் எதுவும் நடக்கவில்லை Z பரிமாணத்தில் எல்லாம் மாறாதது எனவே இந்த தடை உயரமான சிலிண்டர் போன்று z திசையில் நீளமானது முடிவற்றது எனது அனைத்து செயல்பாடுகளும் எனது புலங்கள் அனைத்தும் x மற்றும் y இன் செயல்பாடுகள் மட்டுமே இப்போது 2 டி சிக்கலைக் கையாளும் போது இளங்கலைப் பருவத்தில் அலை வழிகாட்டிஇதுபோன்ற விஷயங்களையும் நீங்கள் அனைவரும் படித்து இருப்பீர்கள் ஒரு பொதுவான பிரச்சினையின் அடிப்படையில் நம்மால் இரண்டு ஆர்த்தோகனல் போலாரிசஷன்ஸ்களாக பிரிக்க முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் ட்ரான்ஸ்வெர்ஸ் மேக்னெட்டிக் ட்ரான்ஸ்வெர்ஸ் எலக்ட்ரிக் transverse electric ஆகியவை நாம் பேசக்கூடிய இரண்டு போலாரிசஷன்ஸ்களாகும் மேலும் எந்தவொரு பொதுவான தீர்வும் அல்லது எந்தவொரு பொதுப் பிரச்சினையும் TM மற்றும் TE சூப்பர் போசிஷன்ஆக பதில் அளிக்கப்படும் எனவே TM ஐ TE ஐ தனித்தனியாக தீர்க்கலாம் அது ஒரு விஷயத்தை எளிமையாக்குகிறது எனவேஅங்கே ட்ரான்ஸ்வெர்ஸ் மேக்னெட்டிக் போலாரிசஷன்ஸ் உள்ளது எனவே ட்ரான்ஸ்வெர்ஸ் மேக்னெட்டிக் விஷயத்தில் புலங்களை எவ்வாறு வகைப்படுத்துவது அதன்பின் எனவே இது ஆல் வகைப்படுத்தப்படுகிறது மற்றும் வேறு என்ன மாணவர் TM போலாரிசஷன்ஸ் விஷயத்தில் இந்த அறியப்படாதவை மற்றும் TE போலாரிசஷன்ஸ்ப்புக்கு ஒப்பாக மற்ற அறியப்படாதவைகளின் தொகுப்புகள் உள்ளன எனவே தெரியாதவர்கள் என்னவாக இருக்கும் மாணவர் சரிதானே இங்கே நாம் சொல்கிறோம் இங்கே என்று சொல்கிறோம் இப்போது ஒரு விஷயம் ட்ரான்ஸ்வெர்ஸ் மேக்னெட்டிக் மற்றும் ட்ரான்ஸ்வெர்ஸ் எலக்ட்ரிக் என்று அழைக்கப்படும் இந்த யோசனையை நான் எச்சரிக்க விரும்புகிறேன் நீங்கள் பாடங்களில் இரண்டு வெவ்வேறு மரபுகளைக் காண்பீர்கள் அலைகளால் வழிநடத்தப்படும் மக்கள் TM என்றால் என்ன என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட தத்துவங்களை கொண்டுள்ளனர் மற்றும் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் சிதறலில் உள்ளவர்கள் அதற்கு தலைகீழ் தத்துவங்களை கொண்டுள்ளனர் எனவே அவர்கள் TM அல்லது TE என்று கூறும்போது குழப்பமாக இருக்கலாம் எந்த z கூறு 0 என அமைக்கப்படுகிறது என்பதைப் பாருங்கள் இது தெளிவற்றது ஏனென்றால் சில இடங்களில் வேறு வழியையும் நீங்கள் காணலாம் ஆகவே நிகழும் கணித வழித்தோன்றலை எளிதாக்குவதை நீங்கள் அறிவீர்கள் மேலும் ஒரு அனுமானத்தை செய்வோம் TM போலாரிசஷன்ஸை கையாள்வோம் TE ஐயும் செய்யலாம் ஆனால் TM போலாரிசஷன்ஸ் தொடங்குவோம் ஆகையால் அதைத் தேர்ந்தெடுக்க போகிறோம் எனவே இந்த அனுமானங்கள் அனைத்திற்கும் பின்னால் உள்ள அடிப்படை உந்துதல் என்னவென்றால் முதல் மேற்பரப்பில் ஒருங்கிணைந்த சமன்பாடு உள்ளது அதை முடிந்தவரை எளிமையாக்க நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் அதை செயலிழக்கச் செய்தவுடன் நீங்கள் விரும்பும் எந்த வழியையும் பொதுமைப்படுத்தலாம் இப்போது இதன் விளைவாக நான் TM போலாரிசஷன்ஸ் தேர்வுசெய்தால் க்கு என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மின்சாரத் புலதின் டைவர்ஜன்ஸ் எனவே சூத்திரத்தைப் பயன்படுத்துவோம் எனவே இது முதல் வெளிப்பாடாக இருக்கும் மாணவர் x TM போலாரிசஷன்ஸ் முதல் வெளிப்பாட்டிற்கு என்ன நடக்கும் மாணவர் 0 0 அங்கு இல்லை இரண்டாவது வெளிப்பாடு மாணவர் 0 0 மூன்றாவது வெளிப்பாடு 0 ஏனென்றால் மாணவர் நான்ஐீரோ ஆனால் என்பது z இன் செயல்பாடு அல்ல எல்லாவற்றையும் x மற்றும் y செயல்பாடுகள் என்று நாங்கள் கூறினோம் எனவே மூன்று வெளிப்பாடுகளும் 0 ஆகும் ஆகவே இது எங்களுக்கு மிகவும் நல்லது ஏனென்றால் நான் இங்கு என்று எழுதியதற்கு என்ன நடக்கிறது என்றால் ஒரு வெளிப்பாடு மட்டுமே நீடித்து உள்ளது E இன் டைவர்ஜன்ஸ் 0 க்கு செல்கிறது எனவே எனக்கு ஒரு இருக்கிறது இப்போது இதை நான் மாற்ற முடியும் அதாவது நான் இடது புறத்தில் கர்ல் எடுத்தேன் அதேபோல் வலது புறத்திலும் கர்ல்எடுப்பேன் எனவே நான் பெறுவேன் இது இடது புறத்தில் இருந்து வலது புறம் ஆக மாறும் எனவே நான் என்ன செய்ய முடியும் என்றாள் j வெளிப்பாட்டை ஒரு பக்கத்தில் வைத்திருக்கலாம் எனவே இந்த சமன்பாட்டை பின்பற்றும் எனவே எல்லா குறிகளையும் சரிபார்க்கவும் எனவேசரிதானே இந்த இந்த ஐ வலது புறத்தில் கொண்டு வருகிறேன் இந்த J வெளிப்பாட்டை இடது புறத்தில் நகர்த்துகிறேன் எனவே இந்த சமன்பாடு எனக்கு கிடைக்கும் எனவே இது ஹெல்ம்ஹோல்ட்ஸ் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது சிலர் இதை நான் ஹோமோஜினியஸ் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் சமன்பாடு என்று அழைக்கலாம் ஏனெனில் வலது புறம் நான்ஐீரோ மாணவர் கேள்வி பகுதி 1 க்கு இது பொதுவாக நான் எந்த அனுமானங்களையும் செய்யவில்லை இது பிராந்திய 1 மற்றும் பிராந்திய 2 ஆகிய இரண்டிற்கும் பொருந்துமா என்பது பிராந்திய 1 இல் என்ன நடக்கிறது எப்சிலன் r வெற்றிடத்திற்காகவும் மின்னோட்டற்காகவும் அங்கே இருக்கும் பிராந்தியத்தில் 2 என்ன நடக்கும் என்றால் எப்சிலன் பொருள் மின்னூட்டத்திற்கு 0 ஆக இருக்கும் எனவே இந்த ஒரு சமன்பாடு 1 மற்றும் 2 பகுதிகளுக்கு உண்மை எனவே மிகவும் நல்லது இந்த மேற்பரப்பு நான் இங்கே ஒரு சாதாரண வெக்டர் மூலம் வகைப்படுத்தப் போகிறேன் நாம் அடுத்ததாக என்னவென்று பார்ப்போமா எனவே இந்த ஸ்லைடில் நம்மிடம் நிறைய வெக்டர்கள் இருந்தன என்பதை உறுதி செய்வோம் அவை எல்லா இடங்களிலும் பரவி இருந்தன இப்போது நாம் 2 D சிக்கலைக் கையாள்வதால் குறியீட்டை முடிந்தவரை எளிமைப்படுத்த முயற்சிப்போம் எனவே இது மீண்டும் எங்கள் வடிவியல் இது எனது இயல்பான பகுதி 2 மற்றும் மேற்பரப்பு S மற்றும் இது எனது பகுதி 1 மற்றும் இது எனது தற்போதைய மூலம் J எனவே நாம் ஏற்கனவே பார்த்த பொருள் பண்புகள் பொருள் பண்புகளை வகைப்படுத்துகின்றன இந்த x மற்றும் y இன் செயல்பாடாக இருக்கும் இப்போது புலங்கள் மற்றும் மின்னோட்டங்கள் எனவே TM போலாரிசஷன்ஸ் நாம் செயல்படுகிறோம் இதைத்தான் நாங்கள் சொன்னோம் இப்போது இந்த மூன்று அளவுகளில் ஒவ்வொன்றும் அவை ஸ்கேலார் என்று நான் சொல்வது மின்சார புலத்தின் z கூறு என்றால் ஸ்கேலார் எனவே இது ஸ்கேலார் செயல்பாடு எனவே இவை அனைத்தும் ஸ்கேலார்செயல்பாடுகள் எனவே நான் என்ன செய்வேன் என்றால் நான் இதை பயன்படுத்தப் போகிறேன் நான்ஐ பகுதி 1 இல் மற்றும் பிராந்திய 2 இல் என்றும் குறிக்கப் போகிறேன் முந்தைய சமன்பாடு மின்சார புலத்தில் மட்டுமே ஒரு சமன்பாடு என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்தால் அதனால்தான் மின்சாரத் புலத்திற்க்கு ஸ்கேலார் அடிப்படையில் ஒரு எளிய குறியீட்டை அறிமுகப்படுத்துகிறேன் எனவே நான் வெக்டர் எழுத வேண்டிய அவசியமில்லை எல்லா இடங்களிலும் வெக்டர் உள்ளது இதேபோல் நான் மீண்டும் இந்த சமன்பாட்டிற்குச் சென்றால் மின்னோட்டதில் இங்கே உள்ள முதல் அளவு ஒரு ஸ்கேலாரா அல்லது வெக்டரா மாணவர்வெக்டர் இது ஒரு வெக்டர் ஒரு வெக்டர் மீது செயல்பட்டு அது ஒரு வெக்டரை உருவாக்கும் இந்த வெக்டர் மின்சார புலம் TM போலாரிசஷன்ஸ் திசையில் உள்ளது மாணவர்Z Zதிசை எனவே இடது புறம் முதல் வெளிப்பாடு z திசையில் ஒரு வெக்டர் இரண்டாவது வெளிப்பாடு எந்த திசையில் ஒரு வெக்டர் ஸ்கேலார் இன் கொத்து Z திசையில் ஒரு வெக்டரை பெருக்கும் எனவே z மின்னோட்டமும் z திசையில் இயக்கப்பட்டிருப்பதை அர்த்தப்படுத்துகிறது எனவே இந்த முழு x சமன்பாட்டின் z கூறுகளையும் நான் எடுத்துக் கொண்டால் எனக்கு இங்கே என்ன கிடைக்கும் எனவே இந்த J வெளிப்பாட்டை இங்கே என்று நான் எழுதுவேன் எனவே இந்த எளிமைப்படுத்தல்கள் மூலம் இரு பகுதிகளுக்கும் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் சமன்பாடுகளை எழுதுவோம் எனவே பிராந்திய 1 முதல் வெளிப்பாடு மற்றும் உங்களுக்கு இந்த இருந்தபோது ஏனென்றால் இதை எளிமையாக்க முடியும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த ஐ அகற்றலாம் மற்றும் ஒளியின் வேகத்தின் அடிப்படையில் இதை எழுதலாம் மேலும் ஒளியின் வேகம் ஒரு அலை எண்ணாக மாற்றப்படலாம் எனவே நீங்கள் அந்த எளிமைப்படுத்தலைச் செய்தவுடன் பிராந்தியத்தில் உள்ள அலை எண் 1 ஐ மீண்டும் மாற்றியமைத்ததால் நான் அதை ஒரு புதிய மாறிலியாக ஒடுக்க முடியும் பகுதி 2 அதே செய்முறையைப் பின்பற்றுகிறது எனவே வேறுவிதமாகக் கூறினால் இந்தச் வெளிப்பாடு k என்பது ஸ்பேஸின் செயல்பாடாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் எப்சிலன் என்பது ஸ்பேஸின் செயல்பாடாக இருந்தால் k என்பது ஸ்பேஸின் செயல்பாடாக இருக்கும் கூடுதல் மாறிகள் அனைத்தையும் குறைத்து அவற்றை ஒற்றை மாறிக்கு ஒடுக்க முயற்சிக்கிறேன் எனவே அதைக் காண்பது எளிது எனவே இவை நமக்கு கிடைத்த இரண்டு சமன்பாடுகளாகும் இப்போது இந்த இரண்டு சமன்பாடுகளையும் தீர்க்க விரும்புகிறோம் இது முந்தைய வகுப்பில் நாம் காண்பித்த ஒருங்கிணைந்த சமன்பாட்டை விட மிகவும் சிக்கலானதாகத் தெரிகிறது எனவே அதை எவ்வாறு தீர்ப்பது